அடுத்தது இரு கிளை சர்க்யூட்ன் இணை ரெசோனன்ஸ் பார்க்க போகிறோம் நாம் ஒரு எளிய இரு கிளை உள்ள சர்க்யூட்னை எடுத்துள்ளோம் எனவே இது RL இது ஒரு இன்டக்டர் இருக்கும் கிளை மற்றும் இது ஒரு கெபாசிட்டர் உள்ள கிளை ஆகும் எனவே இது RL L ω மற்றும் இது RC XC ஆகும் எனவே சர்க்யூட்க்கு இணை ரெசோனன்ஸ் காண வேண்டும் எனவே ஒய் என்பது எனவே Y YL YC எனவே இந்த இண்டக்ட்டிவ் சர்க்யூட்க்கான AC அட்மிட்டன்ஸ் YL ஆகும் எனவே இது 1 RL j XL மற்றும் இது 1 RC j XC ஆகும் எனவே இப்போது இந்த தொகுதி மற்றும் பகுதியை இந்த ஆர் எல் ஜே எக்ஸ் ஆல் பெருக்கினால் அதாவது இது RL j XL RL XL மற்றும் RL j XL உடன் சேர்ந்து RL 2 j 2 XL 2 ஆக மாறும் எனவே j 2 is 1 ஆக இது RL 2 XL 2 ஆக இருக்கும் அவ்வாறே இந்த RC j XC செய்ய வேண்டும் பிறகு RLRC பிரித்தால் அது RL RL XL 2 ஆக இருக்கும்பிறகு மெய் பகுதி மற்றும் கற்பனை பகுதியை பிரித்து பொதுவானதாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே இங்கே அது XL RL 2 XL 2 கற்பனை பகுதி எனவே இந்த இரண்டும் உண்மை உறுப்புகள் எனவே உண்மையான பகுதி RL RL 2 XL 2 கற்பனை பகுதி XL RL XL2 எனவே இங்கே இது XL RL XL2 இதேபோல் RC jXC ஐ RC j XC பெருக்க உண்மையான பகுதி இங்கே உள்ளது மற்றும் கற்பனை பகுதி இங்கே உள்ளது அதை நான் விளக்குகிறேன் எனவே இதன் பொருள் சிக்கலான AC அட்மிட்டன்ஸ் உண்மையான எண்ணாக இருக்கும்போது சர்க்யூட் ரெசோனன்ஸ்ல் இருக்கும் அதாவது இந்த கற்பனையான பகுதியை நாம் 0 ஆக அமைத்துள்ளோம் இது நாம் அமைக்கும் 0 ஆகும் அவ்வாறு செய்தால் அது XC RC 2 XC 2 XL RL 2 XL 2 ஆக மாறும் இது உண்மையில் ω ω0 ரெசோனன்ஸ் பிரிக்வேன்சி ல் உள்ளது அதனால்தான் நாம் எங்கு XL Lω ஐ Lω0 மற்றும் XC 1 ω C ஐ 1 ω0 c என மாற்றுகிறோம் எனவே இது இங்கே XL L ω0 மற்றும் XC 1 ω C ω0C என்று வைத்து அதை எளிமைப்படுத்துகிறோம் எனவே இதை ஒரு குறுக்கு பெருக்கத்தை செய்து மற்றும் இதை ஒரு குறுக்கு பெருக்கி சமன்பாட்டை எளிமையாக்குகிறோம் எனவே சமன்பாட்டில் இந்த ஐந்து அளவுகளில் ஒவ்வொன்றும் மாறுபடும் வகையில் ஐந்து மாறிகள் உள்ளன ஐந்து மாறிகள் உள்ளன அவை ω0 C RL RC L ஆகும் எனவே இந்த சமன்பாடு 2 இல் உள்ள ஐந்து அளவுகள் ரெசோனன்ஸ்பெற இவ்வாறு செய்யப்படும் இப்போது சமன்பாடு 1 இலிருந்து சமன்பாடு 2 தீர்க்க வேண்டும் எனவே ω0 கிடைக்கும் கணித தீர்வு கொஞ்சம் செய்யுங்கள் பின்னர் அதை எளிதாக்குங்கள் பின்னர் ω0 1 √LC பின்னர் அது RL 2 L C RC 2 L C ஆகிறது எனவே எனக்கு 1 √LC பெருக்கல் RL 2 LC RC 2 LC ன் வர்க்கமூலம் கிடைக்கும் இப்போது தொடர் சர்க்யூட் ω0 என்பது 1 √ LC மட்டுமே ஆனால் இணை சர்க்யூட்க்கு இந்த காரணி பெருக்கப்படுகிறது எனவே தொடர் RLC சர்க்யூட்க்கு சமமான இந்த இணை சர்க்யூட்க்கு 1 √ LC பெருக்கப்படுகிறது எனவே இப்போது ரெசோனன்ஸ் ஏற்பட நிபந்தனை 2 √ கீழ் இருக்கும் term இந்த சொல் நேர்மறையாக இருக்க வேண்டும் எனவே ஒரு நிபந்தனை RL2 L C அது 0 ஆக இருக்க வேண்டும் மற்றொரு விஷயம் ஆர் சி 2 எல் சி மேலும் அது 0 இது அதிர்வுக்கான மற்றொரு நிபந்தனை ஆகவே இது நேர்மறையாக இருக்க வேண்டும் அல்லது இது எதிர்மறையாக இருக்க வேண்டும் அல்லது RL 2 L C 0 இது எதிர்மறையாக மற்றும் RC 2 L C 0 இரண்டும் எதிர்மறையாக இருந்தால் அது நேர்மறையாக இருக்கும் பின்னர் ரெசோனன்ஸ் அதிர்வெண்ணின் சில மதிப்பைப் பெறுவேன் ஆனால் RL 2 RC 2 L C இந்த நிலை ஏற்பட்டால் அது ஒவ்வொரு அதிர்வெண்களிலும் எதிரொலிக்கும் எனவே இப்போது அதை அழிக்க விடுகிறேன் எனவே இது அதாவது இரண்டு கிளை இணை சர்க்யூட்களின் அதிர்வு அதிர்வெண் ω0 இது ஒரு நிபந்தனை தொடர் ஆர் சி சர்க்யூட் 1 √LC ஆக இருக்கும்போது இந்த காரணி இங்கு பெருக்கப்படுகிறது என்று நான் கூறினேன் எனவே இப்போது அதிர்வு நிலைக்கு RL 2 L C 0 மற்றும் RC 2 L C 0 இரண்டும் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அதாவது RL 2 LC மற்றும் RC 2 L C அல்லது RL 2 L C 0 அதாவது RL 2 L C இதேபோல் RC 2 L C 0 அதாவது RC 2 L C எனவே இந்த வழியில் ரெசோனன்ஸ் நடக்கும் ஆனால் ஆர் எல் 2 நான் ஆர் சி 2 எல் சி என்று பொருள் அனைத்து அலைவரிசைகளிலும் ரெசோனன்ஸ் உள்ளது ஏனெனில் நான் சொன்னேன் ஏனெனில் அந்த காரணி டவ் மறைந்துவிடும் எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் சமன்பாடு 1 ஐத் தீர்த்தால் இது போன்ற RL ஒன்றைப் பெறுவோம் இது சமன்பாடு 1 என்றால் சமன்பாடு 1 இலிருந்து RL ஒன்றை இவ்வாறு பெற நினைக்கிறேன் எனவே இதை நாம் ZC 2 RC 2 XC 2 என்று அழைக்கிறோம் இது எனது ZC 2 மற்றும் ZL 2 R 2 XL 2 எனவே இப்போது இதை அழித்து விடுகிறேன் இந்த இந்த சமன்பாடு 1 இலிருந்து இதை நாம் பார்ப்போம் இது L க்காக தீர்க்கப்பட்டால் L என்பது 1 2 சி அடைப்புக்குறிக்குள் ZC 2 √ ZC 4 4 RL 2 XC 2 இது சமன்பாடு 3 ஆகும் இங்கு ZC 2 ZC 2 RC 2 XC 2 ஆகையால் ZC 4 RC 2 XC 2 2 எனவே சமன்பாடு 1 லிருந்து L ஐ தீர்க்கவும் எனவே நான் இதை அழித்து விடுகிறேன் எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது இந்த சமன்பாடு 3 இலிருந்து ரெசோனன்ஸ்க்கு அது ZC 4 4 RL 2 XC 2 அது 0 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் அது 2 √ ஆக இருப்பதால் அது நேர்மறை ஆகும் எனவே L இன் இரண்டு மதிப்புகள் சர்க்யூட் ஒத்ததிர்வில் இருப்பதற்கு நமக்கு கிடைக்கும் எனவே இன்னொன்று இது ZC 4 4 RL 2 XC 2 க்கு 0 என்றால் ஒற்றை மதிப்பு மட்டுமே இருக்கும் ஆனால் ZC எதிர்மறையாக மாறினால் ரெசோனன்ஸ் இருக்காது எனவே நான் அதை அழித்து விடுகிறேன் அதாவது ZC power 4 4 RL 2 XC 2 ஆக இருக்க வேண்டும் இது 2 √ நேர்மறையாக இருக்க வேண்டும் எனவே ரெசோனன்ஸ் ல் எல் இன் இரண்டு மதிப்புகளைப் பெறுகிறோம் எனவே இங்கே இருக்கிறதுZC இரண்டு மதிப்புகளை பெற முடியும் ZC பவர் 4 4 RL 2 XC 2 என்று அழைத்தால் சர்க்யூட் ஆனது L 12 C ZC 2 இல் ரெசோனன்ஸ் இல் உள்ளது அதாவது ZC பவர் 4 4 RL 2 XC 2 என்றால் இது 0 ஆக இருக்கும் அதாவது L 12 C ZC 2 இல் ரெசோனன்ஸ் இல் உள்ளது மற்றும் ZC பவர் 4 4 RL 2 XL 2 ஆக இருக்கும் போது L ன் எந்த மதிப்பும் சர்க்யூட் ரெசோனன்ஸ் செய்யாது எனவே இந்த நிலை இருந்தால் அதாவது √ 2 இன் மதிப்பு எதிர்மறையானது பின்னர் எல் இன் மதிப்பு எந்த நிலையிலும் ரெசோனன்ஸ் உருவாக்காது இதேபோல் சமன்பாடு 1 இலிருந்து RC ஐ தீர்க்கவும் இது நான் எழுதியது ஆனால் உங்களை தீர்க்க நான் பரிந்துரைக்கிறேன் எனவே மீண்டும் சமன்பாடு 1 இலிருந்து RC மற்றொரு வெளிப்பாட்டை 2L பெருக்கல் 1ZL 2 ZL 4 4 RC 2 XL 2 பெறுகிறது 2 √ மதிப்பு நேர்மறையாக இருந்தால் இரண்டு மதிப்புகள் ரெசோனன்ஸ்க்கு கிடைக்கும் எனவே ZL பவர் 4 4 C 2 XL 2 0 என்றால் Cக்கு 2LZL 2 ஒரே ஒரு மதிப்பை மட்டுமே கொண்டிருக்கும் அந்த சர்க்யூட் 'ரெசோனன்ஸ் சர்க்யூட்' என்று அழைக்கலாம் ஆனால் இதன் மதிப்பு எதிர்மறையாக மாறினால் C இன் மதிப்பு எந்த நிலையிலும் சர்க்யூட்ல் ரெசோனன்ஸ் உருவாக்காது எனவே இது ரெசோனன்ஸ்க்கு தேவையான நிபந்தனை நமக்கு C ன் இரண்டு மதிப்புகள் கிடைத்துள்ளது ஒன்று ZL பவர் 4 4 RC 2 XL 2 மற்றும் C 2 LaZL 2 பிறகு இது RL க்கு ஆனது இது RC க்கு ஆனது இப்போது ஆர் எல் இல் சமன்பாடு 1 இலிருந்து மற்ற அளவுகளின் அடிப்படையில் தீர்க்கப்பட்டால் ஒவ்வொரு மாறி மற்றவைகளின் அடிப்படையில் நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே அப்படியானால் ஆர் எல் க்கு சமன்பாடு 1 ஐத் தீர்க்க ஆர் எல் இந்த வெளிப்பாடு கிடைக்கும் இதை நாம் எளிமையாகச் செய்கிறோம் மேலும் ω2 LC RC 2 ω2 L 2 LC 0 எனில் நாம் ரெசோனன்ஸ் என்று அழைக்கிறோம் எனவே இது RL க்கானது அதேபோல் 1 இன் சமன்பாட்டின் படி RC க்கு தீர்வு கணக்கிட்டால் RC √ RL 2ω2 LC ω2 C 2 L C ஐப் பெறும் எனவே இது 0 ஆக இருக்க வேண்டும் சர்க்யூட் அப்படியானல் ரெசோனன்ஸ்ல் இருக்கும் எனவே எல் சி ஆர் என்று நாம் அழைப்பது மாறிகள் அடிப்படையில் நமக்கு கிடைத்தது இப்போது 5 மற்றும் 6 இல் இந்த இரண்டில் ரேடிக்கண்டவர்க்கத்தில் உள் மதிப்பு நேர்மறையாக இருந்தால் நமக்கு RL RC மதிப்பு இந்த இரு கிளை சர்க்யூட் அமைப்புக்கு கிடைக்கும் ஆனால் நான் இங்கே சொன்னது இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே இது ஒரு இன்டக்டர் ஒரு கெபாசிட்டர் கொண்ட இணை சர்க்யூட்ன் ரெசோனன்ஸ்ல் ஆகும் அடுத்ததாக மற்றொரு சொல் Q எனப்படும் குவாலிட்டி பேக்டர் வரையறுக்கிறோம் எனவே காயில் கெபாசிட்டர் மற்றும் சர்க்யூட் ஆகியவற்றின் குவாலிட்டி பேக்டர் வரையறுக்கப்படுகிறது எனவே சில நேரங்களில் ஒரு சர்க்யூட் க்கான தரக் காரணி 2 பை மேக்சிமம் ஸ்டோருடு எனர்ஜி டிசிபேடெட் எனர்ஜி ஒரு சைக்கிள் க்கு என வரையறுக்கப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக இது சுருள்களின் மின்தேக்கிகள் மற்றும் சர்க்யூட் ஆகியவற்றின் தர காரணி என்று அழைக்கப்படுகிறது எனவே பொதுவாக Q 2 பை மேக்சிமம் ஸ்டோருடு எனர்ஜி டிசிபேடெட் எனர்ஜி ஒரு சைக்கிள் க்கு என வரையறுக்கப்படுகிறது இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு எளிய காயில் இன்டக்டர் என்று கருதுங்கள் இது R இது XL XL JL ω மற்றும் இது இதில் பாயும் மின்சாரம் இதேபோல் படம் 1 படம் 2 என்று சொல்லுங்கள் இது ஒரு கெபாசிட்டர் சர்க்யூட் என்று சொல்லுங்கள் இது ஆர் சி மின்சாரம் பாய்கிறது ரியாக்டன்ஸ் Xc 1 j ω C என்று அழைக்கிறோம் மற்றும் இது XL XL JL ω மற்றும் XC jω C எனவே தனித்தனியாக நாம் பரிசீலித்து வருகிறோம் இப்போது இப்போது படம் 1 மற்றும் படம் 2 இன் சர்க்யூட்களில் டெசிபெட் எனர்ஜி ஆவரேஜ் கரண்ட் இந்த ரெஸிஸ்டர் வழியே பாய்வதை காலம் T அல்லது 1 f க்கு வழங்கப்படுகிறது ரெஸிஸ்டர் ஆவரேஜ் கரண்ட் I rms 2 r மற்றும் காலம் T அல்லது 1 f அதாவது இதன் பொருள் என்னவென்றால் நான் அதிகபட்சம் I max √2 என்று எழுதுகிறேன் உண்மையில் I max √2 மதிப்பு I rms மதிப்பு அதனால் அதாவது பவர்இழப்பு உண்மையில் இது rms மதிப்பு எனவே ஆவரேஜ் எனர்ஜி R க்கு I rms 2 பெருக்கல் R என அழைக்கிறேன் ஆகவே நான் அதை I max √ 2 2 பெருக்கல் R ஆக அழைக்கிறேன் எனவேஇது ரெஸிஸ்டர்ன் ஆவரேஜ் பவர் மற்றும் காலம் T அல்லது 1 f என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் இது I max √ 2 2 பெருக்கல் R என்றும் ஒரு சைக்கிள் என்றும் உள்ளது ஏனெனில் இது இங்கு எஃப் ஆகும் எனவே இங்கு படம் 1 இல் இன்டக்டர் சர்க்யூட் டிசிபேடெட் எனர்ஜி ஒரு சைக்கிள் க்கு மற்றும் படம் 2ல் கெபாசிட்டர் சர்க்யூட் டிசிபேடெட் எனர்ஜி ஒரு சைக்கிள் க்கும் உள்ளது எனவே இந்த விஷயத்தில் ஆர் எல் சீரிஸ் சர்க்யூட் படம் 1 விஷயத்தில் நாம் சேமித்த அதிகபட்ச சேமிக்கப்பட்ட ஆற்றல் முன்பு 12 எல் ஐ மேக்ஸ் 2 ஐப் படித்தோம் எனவே அந்த Q 2 pi இது அதிகபட்சமாக சேமிக்கப்பட்ட ஆற்றல் 12 I max 2 அதாவது நாம் இங்கே Q மேக்சிமம் ஸ்டோருடு எனர்ஜி டெசிபெட் எனர்ஜி ஒரு சைக்கிள்க்கு எழுதியுள்ளோம் எனவே இந்த விஷயத்தில் இது 2 pi 12 l I max 2 I max 2 2 ஏனெனில் இது Imax √ 2 2 எனவே Imax 2 R பெருக்கல் 1 f ஆக மாற்றுகிறேன் ஏனெனில் இது உண்மையில் ஒரு சைக்கிள் க்கு டெசிபெட் எனர்ஜி எனவே f என்பது பிரிக்வேன்சி 50 ஹெர்ட்ஸ் இது ஒரு வினாடிக்கு 50 சைக்கிள்கள் நாம் எப்போதெல்லாம் f f 50 ஹெர்ட்ஸ் என்று வைக்கும்போது அதாவது இது வினாடிக்கு 50 சைக்கிள்கள் எனவே இது ஒரு சைக்கிள்க்கு எனவே இது எஃப் வகுக்கப்பட்டுள்ளது எனவே எளிமைப்படுத்திய பின் Q 2 pi f L R கிடைக்கும் அதாவது L ω R எனவே இது இன்டக்டர் சர்க்யூட்க்கான Q ஆகும் இது படம் 2 இன் ஆர் சி தொடர் சர்க்யூட்க்கு மேக்சிமம் ஸ்டோருடு எனர்ஜி 12 சி வி max 2 அல்லது மற்றொரு விஷயம் என்னவென்றால் எக்ஸ்சியை எடுத்துக் கொண்டால் V அதிகபட்சம் XC என்றால் கெபாசிட்டர் அளவின் எதிர்வினை V max XC in I max இங்கு எழுதப்பட்டுள்ளது இப்போது இதை நீக்கி விடுகிறேன் இது உண்மையில் 12 சி வி max 2 கெபாசிட்டர்ல் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது அதை 12 I max 2 ω2 சி கிடைக்கும் எனவே அந்த விஷயத்தில் எக்ஸ்சி 1 ω சி வைத்து எளிமைப்படுத்த இது கிடைக்கும் எனவே ஒரு கெபாசிட்டர்க்கு 2 pi 12 I max 2ω2 C I max 2 2 into R into 1f எனவே Q 1ω C R இண்டக்டர்க்கு அது Q L ω R ஆகையால் தொடர் ஆர் சி சர்க்யூட் ரெசோனன்ஸ்களில் நிலையான ஆற்றலைச் சேமிக்கிறது இப்போது ஒரு தொடர் ஆர் சி சர்க்யூட் ஒரு நிலையான அளவு ஆற்றலை ரெசோனன்ஸ்களில் வழங்குவதை கொள்வோம் இப்போது இது தொடர் RLC சர்க்யூட் என்று வைத்துக்கொள்வோம் VR I x R இதில் பாயும் மின்சாரம் I மற்றும் இது VL இந்த கெபாசிட்டர் வோல்ட்டேஜ் VC ஆகும் இப்போது I m sin ω t இப்போது VC 1 C இன்டெக்ரால் I m sin ω t dt அது நமக்கு I m ω C cos ω t ஆக இருக்கும் எனவே இந்த cos ω t ஐ sin 90 டிகிரி ω t என்று எழுதலாம் அதாவது கெப்பாசிட்டர் வோல்ட்டேஜ் V இப்பொழுது I m ω C sin ω t 90 டிகிரி அதாவது மின்சாரம் உண்மையில் முன்னணி வகிக்கிறது ஏனெனில் அது ω t 0 மற்றும் இந்த வோல்ட்டேஜ் V VC மற்றும் கெப்பாசிட்டர் முழுவதும் வோல்ட்டேஜ் ஐ மின்சாரம் வழிநடத்துகிறது இதில் I I m sin ω t இதன் வடிவம் இங்கு உள்ளது எனவேஇது 0 இலிருந்து தொடங்குகிறது எனவே மின்சாரம் முதலில் உச்சத்தை அடைகிறது எனவே இந்த விஷயத்தில் ω t 0 when t 0 போது when t 0 ஆக இருக்கும்போது I 0 எனவே இது இங்கிருந்து தொடங்குகிறது 0 ω t 0 எனில் V I m ω c sin 0 எனவே அந்த முறையில் 90 என்பது 1 கெப்பாசிட்டர் முழுவதும் வோல்ட்டேஜ் V I m ω C இது இந்த புள்ளி I m C ஆகும் எனவே மின்சாரம் அதன் உச்சத்தை எட்டும்போது மின்சாரம் இருக்கும்போது அதாவது இந்த கோணம் 90 டிகிரி ஆகும் எனவே ω t 90 டிகிரி இருக்கும் போது I Im எனவே இது எனது ω t இது எனது 90 டிகிரி I I m ஆனால் w t 90 டிகிரி வைத்தால் V 0 எனவே உண்மையில் மின்சாரம் வோல்ட்டேஜ் யை விட வேகமாக இருக்கும் எனவே இந்த இதிலிருந்து மின்சாரம் வோல்ட்டேஜ் விட 90 டிகிரிக்கு முன்பாக இருக்கும் எனவே இப்போது கெபாசிட்டர் வோல்ட்டேஜ் அதிகபட்சமாக இருக்கும்போது இன்டக்டர் மின்சாரம் 0 ஆகவும் நேர்மாறாகவும் இருக்கும்போது அதாவது இங்கே கெபாசிட்டர் மின்னழுத்தத்தின் போது இந்த புள்ளி 0 இதை இன்டக்டர் மின்சாரம் என்று அழைக்கிறோம் எனவே அதிலிருந்து 12 CV max 2 12 LI max 2 என்று எழுதலாம் அதிலிருந்து நாம் பெறும் Q0 ω0 L IR என எழுதப்படலாம் அது 1 ω0 CR எனவே 12 CV max 2 12 LI max 2 எனில் இருந்து Q0 RL ω0 R 1ω0 CR இது எனது சமன்பாடு எனவே சிறிது சிறிதாக அதை செய்ய முயற்சி செய்யுங்கள் எனவே நான் செய்த பல விஷயங்களை காண்பித்து வருகிறேன் ஆனால் ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களை இப்போது நான் சொல்கிறேன் இது எனது Q0 Q0 ω0 L R மீண்டும் Q0 1ω0 CR என்று எழுதுங்கள் இப்போது Q0 பெருக்கல் Q0 எனவே ω0 lR பெருக்கல் 1ω0 CR ஆகவும் இருக்கும் எனவே ω0 ω0 ரத்து செய்யப்பட்டு இறுதியாக அது L R 2 C ஆக மாறும் எனவே இதை அழித்து விடுகிறேன் இது ஒரு பயிற்சியாகும் எனவே இப்போது இது Q0 ஆகும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த ω0 புள்ளிற்கு மின்சாரம் அதிகபட்சம் என்று வைத்துக்கொள்வோம் ஏனென்றால் ரெசோனன்ஸ் RLC சர்க்யூட்ல் ஏற்பட XL XC என்று கூறுவதைக் கண்டோம் எனவே அந்த வழக்கில்மின்சாரம் அதிகபட்சம் மற்றும் இந்த மின்சாரம் I 0 எனக் கூறுவது ω ω0 அல்லது f f 0 ஆக இருக்கும்போது ரெசோனன்ஸ் பிரிக்வேன்சில் அதிகபட்ச மின்சாரமாகும் எனவே பவர் I 2 R என்பது சர்க்யூட்க்கு வழங்கப்படும் பவர் என்று நமக்கு தெரியும் எனவே I I 0 √ 2 இல் பவர் ω0 நிகழும் அதிகபட்ச மதிப்பில் ½ இது I2 r என்று தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது I I0 √ 2 என்று கூறும்போது இது பவர் இழப்பு P P I I 0 √ 2 என்றால் அது இருக்கும் I0 2 R 2 அது 12 P 2 ஆக இருக்கும் எனவே சர்க்யூட்க்கு வழங்கப்படும் பவர் ω0 இல் நிகழும் அதிகபட்ச மதிப்பில் 12 ஆகும் அதாவது ரெசோனன்ஸ் பவர் I 2 R I I 0 என்றால் I 0 2 R ஆனால் I I 0 √ 2 இல் அது 12 ஆக இருக்கும் எனவே ω 1 மற்றும் ω o உடன் தொடர்புடைய புள்ளிகள் 12 பவர்புள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இது உண்மையில் I0 √ 2 இது 12 பவர் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் பவர் இழப்பு I 0 2 R ஆனால் அது I0 √ 2 ஆக மாறினால் அது I 0 2 R 2 எனவே டி 2 எனவே இது 12 பவர் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ω இல் உள்ளது ω0சொல் ω 1 இந்த வளைவின் இரண்டு புள்ளிகளை வெட்டுகிறது இதைத்தான் நாம் f 1 f 0 f 2 அல்லது ω 1 ω0 ω2 என்று அழைக்கிறோம் இவற்றிற்கிடையேயான வேறுபாடு இந்த இரண்டிற்கும் இடையிலான இந்த வித்தியாசத்தை நாம் பேண்ட்வித் என்று அழைக்கிறேன் எனவே அது ω2 ω 1 அல்லது அது வினாடிக்கு ரேடியனில் இருந்தால் அல்லது அது ஹெர்ட்ஸாக இருந்தால் அது f 2 f 1 ஆக இருக்கும் இது அதிர்வு அதிர்வெண் ஆகும் இது உண்மையில் பேண்ட்வித் நேரம் என்றும் இது ω 1 என்றும் அழைக்கப்படுகிறது நாம் பார்த்த தொடர் ஆர் சி சர்க்யூட்க்கு ω ω 1 என்றால் XC XL அல்லது XCXL என்று அழைக்கிறோம் எனவே இந்த இரண்டு புள்ளி 12 பவர் பாயிண்ட் மற்றும் இந்த தூரத்தை நாம் பேண்ட்வித் பேண்ட்வித் என்று அழைக்கிறோம் இது ω ரேடியன் அதிர்வெண் என்றால் அது ஹெர்ட்ஸில் இருக்கும் எனவே இது அவ்வாறு உள்ளது 12 பவர்பிரீக்வென்சி நிகர ரியாக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தொடர் RLC சர்க்யூட் Z R j என்று வைத்துக்கொள்வோம் இரண்டு விஷயங்கள் நடக்கலாம் ஒன்று எக்ஸ்எல் எக்ஸ்சி R எக்ஸ்சி எக்ஸ்எல் R இருக்கும் எனவே பொதுவாக எக்ஸ்எல் எக்ஸ்சி ஆர் முதலில் மோட் எக்ஸ்எல் மோட் எக்ஸ்சி உண்மையில் ஆர் என்று முதல் நிபந்தனையை எடுத்துக் கொண்டால் எனவே Z ஒரு நிபந்தனை எடுத்துக் கொண்டால் அது R jR எனப்படும் அதாவது இது நாம் √ 2 R கோணம் 45 டிகிரி என்று இருக்கும் மேலும் Z R jR என்றால் இது √ 2 R கோணம் 45 டிகிரியாக இருக்கும் ஏனெனில் மோட் XL XC ஆர் இது ஒரு நிபந்தனை எனவே அதை அழிக்கிறேன் ஆகையால் 12 பவர் பிரிக்வேன்சில் நிகர எதிர்வினை எதிர்ப்பு அதனால் அதாவது உயர் Q கொண்ட ஒரு சர்க்யூட்க்கு மிகக் கூர்மையான கரண்ட் ரெஸ்பான்ஸ் மற்றும் இது Q இன் குறைந்த மதிப்பைக் கொண்ட ஒன்றோடு ஒப்பிடப்பட்டால் அகலமாகவும் இருக்கும் எனவே இதை நாம் மற்ற அட்மிட்டன்ஸ் ஆங்கிள்ஸ் வரைபடங்கள் லிருந்து இதை எளிதாக நியாயப்படுத்த முடியும் இதேபோல் இது மோட் எக்ஸ்எல் எக்ஸ்சி ஆர் என்று நான் சொன்னேன் ஏனெனில் அந்த வளைவின் இடது புறத்தில் உள்ளது எனவே அந்த நேரத்தில் XC XL எனவே ω 1 XC XL R இல் இதேபோல் ω2 இல் மறுபுறம் XC XL அல்லது XL XC க்குச் செல்லும்போது எனவே அந்த விஷயத்தில் XL XC RC இது சமன்பாடு 1 இது சமன்பாடு 2 ஒரு வீடியோ விரிவுரைக்குச் செல்லும் போதெல்லாம் முதலில் அந்த வரைபடத்தை வரையவும் அதற்குப் பிறகு இந்த வீடியோ விரிவுரையின் வழியாகச் செல்லவும் நோட்புக்கில் அதை உருவாக்குவது எளிதாக இருக்கும் எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளும் இருந்தால் நான் சொன்ன ரியாக்டன்ஸ் இருக்கும் ஒன்று ω1 Z1 இல் இருக்கும் R j XL XC அது R jR ஆக இருக்கும் Z1 ஆக இருக்கும் √ 2 R கோணம் 45 டிகிரி இருக்கும் ஏனெனில் √ R 2 R 2 மற்றும் கோணம் tan 1 ஆர் ஆர் எனவே அது 45 டிகிரி இருக்கும் இதேபோல் ω2 Z 2 இல் √ 2 R ஆக இருக்கும் மேலும் 45 டிகிரியாக இருக்கும் எனவே ω 1 I 1 V கோணம் 0 இருக்கும் இது வோல்ட்டேஜ் குறிப்பு இம்பெடன்ஸ் R 2 ஆர் கோணம் 45 டிகிரி நமக்கு வி R 2 ஆர் மற்றும் கோணம் 45 டிகிரி கிடைக்கும் இதேபோல் ω2 I 2 V √ 2 R கோணத்தில் 45 டிகிரி V R I 0 என்பதால் ரெசோனன்ஸ்ல் எக்ஸ்எல் எக்ஸ்சி 0 மற்றும் எந்த மின்சாரம் XL XC 0 ஆக இருக்கும் எனவே Z வெறுமனே R ஆக இருக்கும் எனவே I அதிகபட்ச மின்சாரத்தை 0 செய்கிறேன் எனவே ரெசோனன்ஸ்ல் நேரத்தில் அது V R எனவே ரெசோனன்ஸ்ல் மின்சாரம் ω0 0 இல் அதிர்வெண்ணாக இருக்கும் எனவே I 1 1 √ 2 உள்ளது என்று எழுதலாம் எனவே நான் இதை V R I 0 எழுத 0 707 I 0 கோணம் 45 டிகிரி இருக்கும் எனவே இது ஒன்று I1 0 707 கோணம் I 0 கோணம் 45 டிகிரி இதேபோல் I 2 I 0 707 கோணம் 45 டிகிரி ஆனால் ω 1 இல் ω ω 1 XC XL R எனவே அதாவது ω ω 1 இல் இருக்கும் போதெல்லாம் எனவே அந்த வழக்கில் XL L ω 1 ஆகவும் XC 1ω 1 C ஆகவும் இருக்கும் எனவே இதை இங்கே வைக்கவும் இங்கே சமன்பாடு 3 என்று சொல்லுங்கள் எனவே அதை அழிக்கிறேன் எனவே இதேபோல் ω ω2 இல் எனவே XL எல் l ω2 ஆகவும் XC 1ω2 ஆகவும் இருக்கும் இது ω ω2 எனவே இது சமன்பாடு 4 மற்றும் இது உண்மையில் ஆர் எனவே சமன்பாடு 3 இலிருந்து சமன்பாடு 4 ஐக் கழிப்பதைக் குறிக்கிறது எனவே அவ்வாறு செய்தால் 1ω 1 1ω2 C ω 1 ω2 L 0 கிடைக்கும் அல்லது 1ω 1 ω2 LC 1ω0 2 ஏனெனில் ω0 ரெசோனன்ஸ் பிரிக்வேன்சி 1 √LC அதில் 2 ஐ எடுத்துக் கொண்டால் எல் சி 1ω0 2 ஆக இருக்கும் ஆகவே அதைத்தான் இங்கே எழுதுகிறோம் எனவே ω0 √ ω 1 x ω2 ஆக இருக்கும் இது நல்ல தொடர்பு எளிமையாக நியாபகம் வைக்கலாம் எனவே ω2 ω 1 என்பது பேண்ட்வித் மற்றும் ω0 என்பது நாம் √ ω 1 ω2 என்று அழைக்கப்படும் ஜாமெட்ரிக் பொருள் இதேபோல் சமன்பாடு 3 மற்றும் சமன்பாடு 4 ஐ சேர்க்கவும் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் சேர்க்கவும் எனவே அவ்வாறு செய்து எளிமைப்படுத்தினால் எனவே எளிமைப்படுத்த ω ω 1 பொதுவானது எனவே ω2 ω 1 1 LC ω0 2 ω0 2 C இப்போது LC ω0 2 1 ஏனெனில் ω0 1 √LC தெரியும் எனவே இப்போது 2 செய்ய அது ω0 2 1LC எனவே குறுக்கு பெருக்க ω LC ω0 2 1 எனவே 1 1 2 பெறுகிறது எனவே அதை அழிக்கிறேன் எனவே அந்த 2 இருபுறமும் ரத்து செய்யப்பட்டால் அது ω0 2 CR ஆக இருக்கும் அல்லது அது ω0 ஆக இருந்தால் ω2 ω 1 ω0 ω0 CR இதை Q0 நாம் பார்த்தோம் 1 ω0 CR ஐப் பார்த்தோம் எனவே இது 1 Q0 அல்லது Q0 W 0 என்பது Q0 W 0 இன் மற்றொரு வெளிப்பாடு W 2 W 1 ஆகும் எனவே இது அடிப்படையில் W 0 BW அலைவரிசை எனவே இது சமன்பாடு 6 ஆகும் எனவே இவை மிகவும் எளிமையான விஷயம் அதாவது இந்த சமன்பாட்டை நாம் பெறுகிறோம் ω2 ω 1 இந்த ஒன்று அல்லது இந்த Q0 என்று அழைக்கப்படும் இந்த சமன்பாட்டை நாம் பெறுகிறோம் Q0 ஐ ω0 BW என்றும் எழுதலாம் இது பேண்ட்வித் மற்றும் BW ω2 ω 1